இப்போது இரண்டு முக்கியமான உந்திகளை பற்றி விவாதிப்போம் ஒன்று மையநீக்கவிசை உந்தி மற்றொன்று பரிமாற்ற உந்தி மைய நீக்க விசை உந்தி இயக்க உந்திகள் தொகுதியில் வரும் இது உறையின் உட்பகுதியில் தொகுப்பான இம்பெல்லர்களை கொண்டது இது உறிஞ்சும் உள்ளீட்டு குழாயை கொண்டது இதன் வழியாக நீர் அனுமதிக்கப்படும் மற்றும் வெளியேற்றும் குழாய் கொண்டது அதன் வழியாக நீர் வெளியேறும் இது மேலும் பாய்மம் அல்லது நீரின் அகற்றம் ஆகும் இந்த செயல் மைய நீக்க விசையை பொறுத்தது இது அதிவேகத்தில் சுழலும் இந்த அதிவேக சுழற்சியால் ஒரு வெற்றிடம் அதாவது அழுத்த வெறுபாடு உருவாக்கப்படும் இதனால் நீர் உறிஞ்சப்பட்டு அதாவது மையநீக்க விசையால் உறிஞ்சப்பட்டு வெளியேற்றும் குழாய்க்கு அனுப்பும் முடிவாக அழுத்த வேறுபாடு உருவாகிறது வெற்றிடம் உருவாகிறது இது அதிக அளவு நீரை உறிஞ்சும் அதனால் நீர் வெளியேறுகிறது வேகத்தை அதிகப்படுத்தும் போது இம்பெல்லரின் வேகத்தை அதிகரிக்கும்போது அதிக அழுத்த வேறுபாடு உருவாகிறது மேலும் நீர் வெளியேறுதல் அதிகமாகிறது இப்படிதான் அதிக அளவு நீர் வெளியே செல்கிறது X அச்சில் பாய்வு வீதத்தில் வெளியேற்றப்படும் வீதத்தையும் Y அச்சில் அழுத்த உயரம் அல்லது அழுத்தத்தையும் கொண்டு ஒரு வரைபடம் வரைவோம் இது நீரழுத்த களத்தில் நிலை பண்புக்கான வரைவு குறிப்பிட்ட வேகத்தில் அல்லது வேகம் குறையும் போது வெளியேறும் நிலை பண்பு வரைவை இவ்வாறு பார்க்கலாம் இன்னும் குறைக்கும் போது இவ்வாறு கிடைக்கும் இந்த முறையில் வேகம் அதிகரிக்கும் போது அல்லது கோணத்திசைவேகம் ω இந்த முறையில் அதிகரிக்கும்போது அழுத்தம் மற்றும் வெளியேற்றப்படும் வீதத்திற்கு இடையே இவ்வாறு இருக்கும் ஒரு தொகுப்பான நிலை பண்பு வரைவுகளை நீங்கள் பார்க்கலாம் மோட்டாரர்இயக்க தண்டில் உணரப்படும் திருப்பு விசை இவ்வாறு இருக்கும் மற்றும் ஏன் இது இவ்வாறு இருக்கிறது அதனை உற்று நோக்கி இந்த புள்ளிகளை அடையாளப்படுத்துகிறேன் இந்த புள்ளிகள் தான் உந்திகளின் தரவுத்தாளில் தரப்பட்ட சிறந்த பயனுறுதிறன் புள்ளிகள் ஆகும் இது எதை குறிக்கிறது எனில் அழுத்த உயரம் 0 ஆக இருக்கும் போது அதாவது நீரழுத்த வேறுபாடுகள் தேவைப்படாத போது நீரழுத்த திறன் 0 ஆகும் இது அச்சில் பாய்வு 0 ஆக பாய்வு வீதம் 0 ஆக இருக்கும் போது நீரழுத்த திறன் 0 என்பதாகும் எனவே இடையில் எங்கோ நீரழுத்த திறன் பெருமமாக இருக்கும் இவைகள் தான் நீரழுத்த திறன் பெருமமாக இருக்கும் புள்ளிகள் மற்றும் இவைகள் பயனுறுதிறன் பெருமமாக இருக்கும் செயல்பாட்டு புள்ளிகளாகும் இந்த சிறந்த பயனுறுதிறன் புள்ளிகளில் மையநீக்கவிசை உந்தியை செயல்படுத்த பரிந்துரைக்கப்படுகிறது இப்போது இயங்கு வழியை வரைந்தால் மோட்டாரின் இயக்கதண்டில் உள்ள திருப்பு விசையை பார்க்கலாம் எனவே திருப்பு விசை ω2 க்கு நேர்விகிதத்தில் இருக்கும் இது கோண திசைவேக அதிர்வெண்ணின் இருமடியை பொறுத்தது சக்சன் ஹெட் 10 மீ யை விட குறைவாக இருக்க வேண்டும் ஏனெனில் 10 மீ க்கு மேல் நீங்கள் உறிஞ்சும் அழுத்தத்தை கொள்ள முடியாது நடைமுறையில் உராய்வு இழப்புகளால் 6 மீ க்கு குறைவான நிலையில் தான் அடைய முடியும் இது முக்கியமான நுட்பமாகும் காற்றை அகற்றுதல் தேவைப்படுகிறது நீரால் மைய நீக்க விசை உந்தியை நிரப்புவது முதன்மையான தேவையாகும் பின்பு மோட்டாரை இயக்க வேண்டும் இயக்க தண்டில் உள்ள இயக்க தண்டு திருப்பு விசை ω2 க்கு நேர் விகிதத்தில் இருக்கும் இது ω செயல்பாடாக உள்ள குறிப்பிட்ட திருப்பு விசை அழுத்த உயரம் வேகம் மற்றும் பாய்வு வீதத்தை பொறுத்தது வேகம் வரம்பை விட குறைவாக இருக்கும் போது நீர் உந்தப்படாது இது என்னவேன்றால் வரையப்பட்ட புதிய நிலை பண்பாகும் வரம்புக்கு கீழ் உராய்வு இழப்புகளால் நீர் உந்தப்படாது இதுதான் வேக வரம்பு பண்பாகும் இப்போது 2 முக்கியமான அம்சங்களை விவாதிக்க போகிறோம் அவைகள் தனி நிலை மற்றும் பல நிலை ஆகும் பெரும்பாலும் குறைந்த அழுத்த உயரங்களுக்கு தனி நிலை உந்திகள் பயன்படுத்தப்படும் ஏனெனில் இதில் இம்பெல்லர் என்பது தனியொரு இம்பெல்லர் ஆகும் இம்பெல்லர் உறையினுள் இவ்வாறு வைக்கப்பட்டிருக்கும் நீர் இந்த வழியாக அனுப்பப்படும் இதனை இவ்வாறு நீர் அனுப்புதல் மற்றும் வெளியேற்றுதல் இருக்கும் எனலாம் நீர் செலுத்தப்படும் போது இதன் வழியே நீர் அனுமதிக்கப்படும் இம்பெல்லர் வழியாக இவ்வாறு அனுமதிக்கப்படும் இந்த இம்பெல்லர் அதிவேகத்தில் சுழலும் மேலும் மையநீக்க விசை இந்த வெளியேற்றும் பகுதி வழியாக நீரை தள்ளும் இப்போது நீர் பாயும் திசையைக் வரைந்தால் இப்படி இருக்கும் இதுதான் உறை மற்றும் இம்பெல்லர் நீரானது ஒரேயொரு வழியாக அனுமதிக்கப்படும் இது தனி வழி அனுமதித்தல் என அழைக்கப்படும் நீங்கள் இருவழி அனுமதித்தலையும் கொள்ளலாம் இது இப்படி இருக்கும் இம்பெல்லர் இப்படி காட்சியளிக்கும் நான் உறையை வரைந்தால் அது இவ்வாறு இருக்கும் எனவே நீரானது இந்த வழியாகவும் மற்றும் அந்த வழியாகவும் அனுமதிக்கப்படும் நீரானது மைய மற்றும் வெளிப்புற அழுத்த வேறுபாடுகளால் வெளிவரும் நீரானது மையநீக்கவிசையால் வெளியே தள்ளப்படும் இப்போது நீரின் திசை இப்படி இருக்கும் இது இருவழி அனுமதித்தல் ஆகும் இது அதிக நன்மைகள் கொண்டது நீரானது இந்த இருவழியாக அனுப்பப்படும் போது இம்பெல்லர் சக்கரம் இந்த பகுதியினால் நிலை நிறுத்தப்படும் எனவே இருவழி அனுமதித்தல் பல நன்மைகளை தருகிறது என அந்த நுட்பத்திலிருந்து பார்க்கலாம் இவைகள் குறைந்த தாக்கத்தை தாங்கும் வளையங்களில் ஏற்படுத்தும் பலவழி அனுமதித்தல் முறைகள் உள்ளன அவைகள் ஆழ்துளையின் ஆழத்தை பொறுத்தது நீரில் மூழ்கும் உந்திகளை அதிக அழுத்த உயரத்திற்கு விவாதித்தது போன்ற ஆழ்துளை கிணற்றிலிருந்து நீரை உந்த பயன்படுகின்றன பல வழி அனுமதித்தல் இம்பெல்லர்கள் பொதுவாக உந்திகளில் பயன்படுத்தப்படுகிறது அப்படி பயன்படுத்தினால் அவைகள் பல நிலை உந்திகள் எனப்படும் நான் இப்போது அமைப்பு படம் எப்படி இருக்குமென்று காட்டுகிறேன் இது ஒரு தனி நிலை இம்பெல்லர் இது மாதிரியான மற்றோரு இம்பெல்லரையும் இவ்வாறு வைக்கிறேன் மற்றோரு இம்பெல்லரையும் வைக்கிறேன் இவ்வாறு தொடர்ந்து வைத்தால் இவைகள் பலநிலைகளாக மாறும் இது அனுமதிக்கப்படும் புள்ளி இது தனி நிலை அனுமதிக்கும் புள்ளி இதன் வழியே நீர் அனுமதிக்கப்படும் நீர் இந்த வழியாக உட்செலுத்தப்படும் இம்பெல்லர் சுழன்று கொண்டிருக்கும் மையநீக்கவிசை மூலம் நீரானது வெளியே செல்லும் அதாவது இம்பெல்லரின் வெளியீட்டுக்கு செல்லும் இம்பெல்லரின் வெளியீட்டிலிருந்து வரும் நீர் விரைவி மூலம் இரண்டாவது இம்பெல்லருக்கு அனுமதிக்கப்படும் அதிலிருந்து மையநீக்கவிசை மூலம் மூன்றாவது இம்பெல்லருக்கு அனுமதிக்கப்படும் இவ்வாறாக அடுத்தடுத்த இம்பெல்லருக்கு சென்று இறுதியாக வெளியேறும் பகுதியை அடையும் ஒருவழி அனுமதிக்கும் பலநிலை அமைப்பு போல இருவழி அனுமதிக்கப்படும் பல நிலை அமைப்பை கொள்ளலாம் நான் இருவழி அனுமதிக்கும் நிலையை காட்டுகிறேன் நான் இந்த இருவழியில் நீரானது அனுமதிக்கப்பட்டால் இந்த வழியாக வருமென கூறுகிறேன் இந்த வெளியீடு அடுத்த இருவழி அனுமதிக்கும் இம்பெல்லருக்கு செல்ல வழிப்படுத்தப்படும் இவ்வாறு அடுத்தடுத்து செல்லும் இப்படியாக இருவழி அனுமதிக்கும் பலநிலை இம்பெல்லர் பணி செய்யும் இப்போது இந்த புள்ளியில் P1 அழுத்தத்தை பார்க்கலாம் அடுத்து இம்பெல்லரின் வெளிப்புறத்தில் அழுத்தம் P2 ஆகும் வெளிப்புறத்திற்கு P1 - P2 தான் நீரை அனுப்ப கவனம் செலுத்தும் இங்கேயும் இரண்டு P1 மற்றும் P2 அழுத்தங்கள் உள்ளன அதனால் P1 P2 என்ற அழுத்த வேறுபாடும் உள்ளது இந்த ∆P தான் நீரை தள்ளும் இது சுழற்சியினாலும் மைய நீக்க விசையினாலும் நடக்கும் இந்த பலநிலைகளில் இந்த அழுத்தம் ஒவ்வொரு நிலையிலும் கூடுதலாகும் இந்த அழுத்தம் இங்கு P1 ஆக இருக்கும் இந்த P2 ல் அடுத்த இம்பெல்லருக்கு அனுமதிக்கப்படும் P2 ஆனது P3 க்கு தள்ளும் P3 என்பது மூன்றாவது நிலையில் உள்ள இம்பெல்லருக்கு அனுமதிக்கப்படும் அழுத்தம் அடுத்து P4 என போய் கொண்டே இருக்கும் இதனால் அழுத்தம் ஆனது கூட்டப்பட்டு வரும் இதுபோன்று இருவழி அனுமதிக்கும் அமைப்புகளிலும் P1 P2 P3 என்றவாறு அழுத்தம் இருக்கும் கூட்டப்படும் இந்த அழுத்தத்தினால் முதல் நிலையில் இருந்து இறுதி நிலை வரை போதுமான வகைப்படுத்தப்பட்ட அழுத்தம் இருக்கும் இதுதான் அதிக உயரத்திற்கு நீரை உந்தும் இப்படிதான் பலநிலை உந்திகள் செயல்படும் இவைகள் ஆழ்துளை கிணறு போன்ற பயன்பாடுகளில் நீர்மூழ்கும் உந்திகளில் பயன்படுத்தப்படுகின்றன பிவியுடன் உந்தியை எவ்வாறு இடைமுகப்படுத்துகிறோம் என்பதை பார்ப்போம் நாம் பிவியை வைத்திருக்கிறோம் அதன் வெளியீட்டின் முனையங்களில் இடையகக் தேக்கி CT வைத்திருக்கிறோம் மேலும் வெளியீட்டு முனையங்களிலிருந்து சாப்பரை உருவாக்கலாம் சாப்பர் என்பது சாவி மற்றும் டையோடு கொண்டது நான் டிசி மாற்றியை வைக்கவில்லை அதாவது மின்தூண்டுதிறனும் மின்தேக்குதிறனும் வைக்கவில்லை சாவிக்காக சாப்பரை வைத்துள்ளேன் டிசி மோட்டாரானது தன்னிலே ஆற்றலை சேமிக்கும் அதாவது ஆற்றலை சேமிக்கும் மின்தூண்டி கொண்டிருக்கும் இதனால் என்ன நடக்குமென்று பார்ப்போம் டிசி மோட்டாரானது தொடரிணைப்பில் மின்தடை Ra கொண்ட வைண்டிங்கை கொண்டிருக்கும் இந்த மின்தடை சிறிய அளவுடையது இது தொடரிணைப்பிலுள்ள மின்தூண்டி அதாவது காந்தமாத மின்தூண்டுதிறன் La ன் மதிப்பை விட குறைவு அனைத்து மின்தூண்டுதிறன்களையும் இணைத்து La என்கிறேன் இதுபோன்று கட்டுப்படுத்தப்பட்ட மின்னழுத்த மூலத்தை மோட்டார் தன்னில் கொண்டிருக்கும் இந்த மோட்டார் நிலைக் காந்த டிசி மோட்டார் ஆகும் இதற்கு டிசி இயக்கி தேவைப்படுகிறது மோட்டாரின் இயக்க தண்டு மற்றொரு இயக்க தண்டுடன் இணைக்கப்பட்டிருக்கும் மற்றோரு இயக்க தண்டு மையநீக்க விசை உந்திக்கானது இந்த மையநீக்கவிசை உந்திக்கு உள்ளீடு பகுதி மற்றும் வெளியீடு பகுதி கொண்டிருக்கும் இதுதான் இறக்கைகள் கொண்ட இம்பெல்லர் அது இது போன்றது இது அமைப்பு முனைய மின்னழுத்தம் vt உள்ளது இது மோட்டாரின் ஆர்மெச்சூருக்கு இடையே ஆனது நான் Va வைத்திருக்கிறேன் இது RaLa இது eb எதிர்ப்பு இஎம்எஃப் இயந்திர பகுதியில் நான் உருவாக்கப்பட்ட திருப்பு விசை Td கொண்டுள்ளேன் இது இயக்க தண்டின் வேகம் ω ஆகும் நமக்கு வருவிக்கப்பட்ட திருப்பு விசை Td jdωdt கூட்டல் B xω என்ற பளு திருப்பு விசையை சரிசெய்யும் என்று தெரியும் திருப்பு விசை jdωdt என்பது இயக்க தண்டிற்கான நிலைமம் பெருக்கல் வேகமாற்றம் தாங்கும் வளையங்கள் மோட்டாரில் உண்டு அதில் உராய்வு உண்டு அது தாங்கும் வளையங்களின் உராய்வு ஆகும் பளு திருப்பு விசை TL என்பது மையநீக்கவிசை உந்தியின் நீரழுத்த பளு சற்றுமுன் பண்பில் TL யை பார்த்தோம் இதனை dωdt கூட்டல் Bω கூட்டல் சிறிது αω2 என எழுதுவோம் நாம் TL என்பது ω2க்கு நேர் விகிதத்தில் இருக்கும் என்று கூறி இருக்கிறோம் இந்த மாதிரியான பளுவை டிசி மோட்டார் கொண்டிருக்கும் மோட்டார் இந்த திருப்பு விசை கூறுகளை ஈடு செய்ய திருப்பு விசை உருவாக்க வேண்டும் இது இப்போது எவ்வாறு வேலை செய்யும் இந்த ஸ்விட்சிங்கை பாருங்கள் இது செயல்படும் நேரம் இது செயல்படாத நேரம் என வருகிறது இது மின்னழுத்தம் Vtல் அல்லது 0ல் இருப்பதை காட்டுகிறது ஏனெனில் இது ஃப்ரீவீலிங் ஆகிறது இது செயல்பட தொடங்கும்போது அங்கு மின்னோட்டம் இப்படி பாயும் அது மோட்டாரை இயக்கும் இது ஒரு ஆர்மெச்சூர் மின்னோட்டத்தைக் கொண்டிருக்கும் ஆர்மெச்சூர் மின்னோட்டம் திருப்புவிசையை உருவாக்கும் ஏனென்றால் டி சி மோட்டரில் உள்ள திருப்பு விசை ஆர்மெச்சூர் மின்னோட்டத்திற்கு நேர்விகிதத்தில் இருக்கும் மேலும் இந்த இயக்கு தண்டு சுழலும் மற்றும் இந்த ɷ அழுத்த வேறுபாடு அழுத்த உயரம் ஏற்படுத்தும் மற்றும் இது நீரின் பாய்வை ஏற்படுத்தும் இதனால் பாயும் வீதம் அல்லது வெளியேறும் வீதம் இங்கு வரும் இதன்காரணமாக எதிர்ப்பு இஎம்எஃப் தூண்டப்படும் இந்த இஎம்எஃப் மின்னோட்டம் பாய்வதை தடுக்கும் மேலும் பாயும் மின்னோட்டம் நிலையான மதிப்பில் வரும் நான் சில முக்கிய அலைவடிவங்களை வரைகிறேன் இதன் மூலம் செயல்பாடுகளை எளிதில் புரிய முடியும் இது நேர அச்சு நான் இரண்டு அலைவடிவங்களை பார்க்க இருக்கிறேன் அது va மற்றும் மோட்டாரின் வழியாக பாயும் மின்னோட்டம் நாம் அவைகளை நேர பகுதிகளாக பிரிப்போம் இது செயல்படும் நேரம் இது செயல்படாத நேரம் செயல்படும் நேரத்தில் vt நேரடியாக இந்த புள்ளியில் வரும் எனவே va ஆனது vt செயல்படாத நேரத்தில் vt என்பது 0 ஏனெனில் டையோடு ஃப்ரீவீலிங் ஆகிறது எந்த மின்னோட்டம் பாய்ந்தாலும் மின்தூண்டி இவ்வாறு ஃப்ரீவீல் ஆகும் இவ்வாறாக இது தொடரும் ஆகவே இது ஒவ்வொரு குறித்த கால அளவிற்கும் மீண்டும் நடக்கும் டியூட்டி சைக்கிளை கொள்வோம் பிஜெற்றி மாஸ்பெட் ஐஜிபிற்றி போன்றவைகளுக்கு dT என்பது செயல்படும் நேரம் 1 dT என்பது செயல்படாத நேரம் இங்கு va ன் சராசரி மதிப்பு vt x dஆகும் இப்போது மின்னோட்டத்தை பார்ப்போம் vla தீர்மானிக்கும் சமன்பாட்டை பாருங்கள் மின்னோட்ட சமன்பாட்டை பாருங்கள் vla என்பது La க்கான மின்னழுத்தம் La diadt என வரும் இது பாரெடே சமன்பாடு vla என்ன Vla என்பது இந்த புள்ளியில் மின்னழுத்தம் கழித்தல் இந்த புள்ளியில் உள்ள மின்னழுத்தம் இந்த இடத்தில் மின்னழுத்தம் என்பது va கழித்தல் iRa ஆகும் இதனை vt iaRa கழித்தல் ebஎன எழுதுகிறேன் மேலும் இந்த கோவை என்பது ɷ விற்கு நேர் விகிதத்தில் இருக்கும் இதனை kɷ எனலாம் இதுதான் தொடர்பு இதனை தொகையிடும்போது அது ia வை தரும் Ra என்பது சிறியது என்போம் அது புறக்கணிக்கதக்கது இது vt கழித்தல் kɷ அல்லது vt கழித்தல் eb ஆகும் இது இயந்திர நேர மாறிலியுடன் சுற்றுவதால் அங்கு இருக்கும் J உடனடியாக மாறாது மின் பண்புக்கூறுகளான மின்னோட்டத்தை போல மாறாது ஏனெனில் மின் நேர மாறிலி வேகமானது vt என்பது மிகவும் மாறிலியாக இருக்கும் Ts காலஅளவிற்கு eb ம் மாறிலியாக இருக்கும் இதனால் vt கழித்தல் kω என்பதும் மாறிலியாக இருக்கும் மேலும் இது அதிகரிக்கிறது எனக்கூறுகிறேன் மின்னோட்டம் ia vt கழித்தல் eb வகுத்தல் La என்ற சாய்வுடன் அதிகரிக்கிறது நான் இதை மின் பண்புக்கூறுகளை விட மெதுவாக மாறுகிறது என்கிறேன் மேலும் Ra புறக்கணிக்கதக்கது இது செயல்படாமல் இருக்கும் போது இது 0 ஆகும் இதில் eb மட்டும் இருக்கும் இது La வழியாக வரும் இப்போது இது eb வகுத்தல் La ஆகவே இ இது eb வகுத்தல் La என்ற சாய்வுடன் செல்லும் இந்த மின்னோட்டத்தை ஆர்மெச்சூர் மின்னோட்டம் என்கிறேன் அது மோட்டாரின் வழியாக பாய்கிறது டியூட்டி சைக்கிளை கட்டுப்படுத்துவதன் மூலம் இந்த மின்னோட்டத்தை சரிசெய்யலாம் டியூட்டி சைக்கிள் குறைவாக இருந்தால் ia குறைவாக இருக்கும் டியூட்டி சைக்கிள் அதிகமாக இருந்தால் ia அதிகமாக இருக்கும் எனவே இது குறையும் அதிகரிக்கும் ia மின்னோட்டத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் திருப்புவிசையை கட்டுப்படுத்த முடியும் ஏனெனில் டி சி மோட்டாரில் திருப்பு விசை ia மின்னோட்டத்திற்கு நேர் விகிதத்தில் இருக்கும் ia யை சரிசெய்வதன் மூலம் Td திருப்பு விசையை சரி செய்யலாம் Td யை சரி செய்தால் வேகம் மாற்றமடையும் வேகம் மாற்றமடையும் போது உள்ளீட்டிற்க்கும் வெளியீட்டிற்கும் இடையேயான அழுத்த வேறுபாடு மாறும் இதனால் பாயும் வீதமும் மாற்றமடையும் இதுதான் பாயும் வீதத்தை டியூட்டி சைக்கிளை சரிசெய்தல் மூலம் கட்டுப்படுத்துவது ஆகும் eb ஆனது ω க்கு நேர் விகிதத்தில் இருக்கும் ωஎன்பது ia க்கு எதிராக செயல்பட கூடியது இந்த நிலை மதிப்பு ஒரு மதிப்பிற்கு வந்து சேரும் அது vt கழித்தல் eb ஆகும் vt ebLa இதனை கணக்கீட்டில் எடுத்தால் அது மின்னோட்டத்தை கண்டறியும் இந்த முறையில் டியூட்டி சைக்கிளை சரி செய்வதன் மூலம் சராசரி va வை சரிசெய்யலாம் அது dvt என வரும் அது கூடவே இந்த வழியாக பாயும் ia வை சரி செய்யும் இந்த வழியாக பாயும் மின்னோட்டம் ia வை சரி செய்யும் அது dvt ல் தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவே அழுத்த வேறுபாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அது பாயும் வீதத்தை மாற்றும் இந்த முறையில் தான் மையநீக்க விசை உந்தி பிவி செல் அல்லது பிவி தொகுதி உடன் இணைக்கப்படுகிறது மேலும் இவ்வாறாக வேலை செய்கிறது